இரண்டு போர்ட்களின் கெய்ன் ஐ மதிப்பீடு செய்தோம் இரண்டு போர்ட்டின் ஒரு பக்கத்திற்கு போர்ட் ஒன்றுக்கு ஒரு சிக்னல் சோர்ஸை இணைக்கிறோம் இது ஒரு வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆனது ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடன் சீரிஸ் இணைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மறுபுறம் நாம் ஒரு லோட் ஐ இணைக்கிறோம் இது ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் RL ஆக வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் வோல்ட்டேஜ் கெய்ன்னிற்கான வெளிப்பாடு நாம் பெற்றது இதுதான் எனவே இப்போது நாம் செய்ய விரும்புவது y அளவுருக்களில் உள்ள தடைகளைக் கண்டறிவதால் அதனால் இந்த கெய்ன் ஐ அதிகப்படுத்துகிறோம் இப்போது VS மற்றும் RS இவை சிக்னல் சோர்ஸ்ஸில் அமைகின்றன எனவே RS மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லை RS கொடுக்கப்பட்டுள்ளது RS இன் மதிப்பைப் பொருட்படுத்தாமல் வோல்ட்டேஜ் கெய்ன் ஐ அதிகரிக்க விரும்புகிறோம் மேலும் RL என்பது லோட் எனவே இதுவும் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் RL இன் மதிப்பைப் பொருட்படுத்தாமல் கெய்ன் ஐ அதிகரிக்க விரும்புகிறோம் இப்போது இந்த வெளிப்பாட்டிலிருந்து முதலில் GS மற்றும் GL ஆகியவை பாசிட்டிவ் ஆக இருக்கும் லோட் கண்டக்டன்ஸ் மற்றும் சோர்ஸ் கண்டக்டன்ஸ் ஆகியவற்றைப் பார்ப்போம் மேலும் y11 மற்றும் y12 ஆகியவை பொதுவாக பாசிட்டிவ் ஆக இருக்கும் இது நான் லீனியர் இரண்டு போர்ட்டிற்கு அவசியமில்லை ஆனால் அவற்றை பாசிட்டிவ் ஆகக் கருதுவோம் அப்படியானால் இந்த y11 ஆனது டினோமரேட்டரில் சேர்க்கிறது y22 ஆனது டினோமரேட்டரை தீர்மானிக்க சேர்க்கிறது எனவே கெய்ன் ஐ அதிகரிக்க தெளிவாக y11 ஆனது பூஜ்ஜியமாகவும் y22 ஆனது பூஜ்ஜியமாகவும் இருக்க வேண்டும் மீண்டும் எனவே y11 மற்றும் y22 ஆனது டினோமரேட்டரில் உள்ள டெர்ம்ஸ்ஸில் சேர்க்கவும் எனவே வோல்ட்டேஜ் ஐ அதிகரிக்க இந்த இரண்டு அளவுகளும் முடிந்தவரை சிறியதாக இருக்க வேண்டும் மேலும் அவை பாசிட்டிவ் ஆக இருப்பதாக நாம் கருதுவதால் அவை பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்று கூறுவோம் இதை புரிந்துகொள்வது மிகவும் எளிது மேலும் y21 ஆனது நியூமரேட்டரில் மட்டுமே தோன்றும் எனவே தெளிவாக முடிந்தவரை y21 இன் பெரிய மதிப்பைக் கொண்டிருப்பது கெய்ன் ஐ அதிகரிக்கும் எனவே y21 முடிந்தவரை பெரியதாக இருக்க வேண்டும் இப்போது கடைசியாக மீதமுள்ள அளவுரு y12 இப்போது இது கொஞ்சம் நுட்பமானது இப்போது முதலில் நீங்கள் எப்படியாவது y12 y21 இன் ப்ராடக்டை நீங்கள் இங்கே என்ன உள்ளதோ அதற்கு சமமாக இருக்கச் செய்தால் நீங்கள் டினோமரேட்டரை பூஜ்ஜியமாக்கலாம் மேலும் கெய்ன் ஆனது இன்பினிட்டிக்கு செல்லலாம் இது இந்த y12 என்று மாறிவிடும் y12 என்றால் i1 இல் v2 இன் விளைவுதான் அதாவது போர்ட் ஒன்றில் போர்ட் இரண்டின் விளைவு ஆகும் முக்கியமாக இந்த இரண்டு போர்ட் நெட்வொர்க்கிற்குள் பீட்பேக் உள்ளது போர்ட் இரண்டு முதல் போர்ட் ஒன்று வரை சில விளைவு உள்ளது பொதுவாக அதில் ஒரு ஆம்பிளிஃபைர் இருப்பதாக நாம் நினைத்தால் போர்ட் ஒன்றில் இன்புட்டைப் பயன்படுத்தவும் மற்றும் போர்ட் இரண்டிலிருந்து அவுட்புட்டை எடுக்கவும் அவுட்புட் ஆனது இன்புட்டைப் பாதிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இன்டெர்னல் ஆக இந்த அளவுரு y12 மூலம் கொடுக்கப்பட்ட சில விளைவு உள்ளது இப்போது இதன் விளைவு மிகவும் சிக்கலானதாக இருக்கும் ஏனெனில் இது GS மற்றும் GL மற்றும் பலவற்றின் மதிப்புகளைப் பொறுத்தது எனவே நீங்கள் விரும்பாதது இதை ரத்து செய்வது மற்றும் கெய்ன் ஆனது இன்பினிட்டிக்கு செல்வது இன்பினிட்டி கெய்ன் என்றால் என்ன அது ஒரு நிலையற்ற சர்க்யூட் என்று பொருள்படும் இன்புட் இல்லாமல் கூட ஒரு அவுட்புட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் எனவே இது ஒரு நிலையற்ற சர்க்யூட் மற்றும் நிச்சயமாக நாம் விரும்பாத ஒன்று எனவே GS மற்றும் GL மற்றும் பலவற்றின் துல்லியமான மதிப்புகளைப் பொறுத்து இந்த வெளிப்பாட்டை அதிகரிக்க y12 இன் மதிப்புகளுடன் விளையாடுவது சாத்தியம் தான் எனவே அந்தச் சிக்கலுக்குள் நாம் செல்ல விரும்பவில்லை பாதுகாப்பான மாற்று என்பது y12 பூஜ்ஜியமாக இருக்கும் போது இன்டெர்னல் ஆக எந்த பீட்பேக்கும் இல்லை நீங்கள் போர்ட் ஒன்றில் சிக்னலைப் பயன்படுத்தினால் அது போர்ட் இரண்டிற்கு அனுப்புகிறது ஆனால் நீங்கள் போர்ட் இரண்டிற்கு ஒரு சிக்னலைப் பயன்படுத்தினால் பாதுகாப்பானது எதுவுமே போர்ட் ஒன்றிற்கு வராது எனவே இது முற்றிலும் மறைந்துவிடும் மற்றும் டினோமரேட்டரில் உங்களிடம் இந்த டெர்ம்ஸ் மட்டுமே இருக்கும் இது பாசிட்டிவ் ஆக இருக்கும் டினோமரேட்டர் ஆனது பூஜ்ஜியத்திற்குச் செல்லும் வாய்ப்பைத் தவிர்க்க y12 என்பது பூஜ்ஜியத்திற்குச் சமமான மதிப்பாக இருக்கும் எனவே பரந்த அளவில் இவை இரண்டு போர்ட்டின் ஸ்மால் சிக்னல் அளவுருக்கள் மீதான கட்டுப்பாடுகளாகும் எனவே இதிலிருந்து இரண்டு போர்ட்களின் பெரிய சிக்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ்களை நாம் ஊகிக்க வேண்டும் நாம் எந்த குறிப்பிட்ட சாதனத்தையும் எந்த குறிப்பிட்ட ஆம்பிளிஃபைர் சாதனத்தையும் எடுக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வோல்ட்டேஜ்களின் செயல்பாடாக கரண்ட்களுடன் சாதனம் விவரிக்கப்பட்டுள்ளது மற்றும் இன்க்ரிமெண்டல் அளவுருக்கள் மீதான கட்டுப்பாடுகளைப் பெறுகிறது என்று நாம் கருதுகிறோம் இதன் மூலம் நீங்கள் மற்ற அளவுருக்களையும் பயன்படுத்தலாம் அதாவது உங்களிடம் நான் லீனியர் சாதனம் இருந்தால் கரண்ட்களின் செயல்பாடுகள் என விவரிக்கப்படும் வோல்ட்டேஜ்கள் இருந்தால் நீங்கள் z அளவுருக்களான தொடர்புடைய ஸ்மால் சிக்னல் அளவுருக்களைப் பெறலாம் மற்றும் இதே போன்ற கட்டுப்பாடுகளை மதிப்பீடு செய்யலாம் மேலும் நீங்கள் இதே போன்ற முடிவுகளுக்கு வருவீர்கள் அதாவது இந்த y21 முன்னோக்கி அளவுரு y21 y21 என்றால் என்ன அதாவது போர்ட் ஒன்றின் விளைவு போர்ட் இரண்டில் முடிந்தவரை பெரியதாக இருக்க வேண்டும் மற்றும் பீட்பேக் அளவுரு y12 அது போர்ட் இரண்டின் விளைவு போர்ட் ஒன்றில் முடிந்தவரை சிறியதாக இருக்க வேண்டும் நீங்கள் தேர்வுசெய்த அளவுருக்கள் எதுவாக இருந்தாலும் இவையே கட்டுப்பாடுகளாக இருக்கும் பெரும்பாலான உண்மையான சாதனங்கள் y அளவுருக்கள் அல்லது கரண்ட்களுடன் வோல்ட்டேஜ்களின் செயல்பாடுகளாக விவரிக்கப்பட்டுள்ளன அதனால்தான் அவற்றைத் தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் நாளை வேறொருவர் வித்தியாசமான சாதனத்தை கண்டுபிடித்தால் நீங்கள் இன்னும் அவர்களுடன் வேலை செய்ய முடியும்